நாம் மறுபடியும் ஸ்டேட் ஸ்பேஸ் ரிசர்ச் குறித்தது பார்க்கலாம் மற்றும் அதை மதிப்பிடலாம் நாம் பார்த்தது கொண்டிருப்பது அவைகள் அன்இன்ஃபார்ம்ட் என அழைக்கப்படும் நாம் இன்று பார்க்க போகின்ற மதிப்பீடுகள் அதாவது டொமையினில் இருக்கக்கூடிய தகவல்கள் அவை அந்த வகையினால் ஆனதாக இருந்தாலும் அவற்றை உபயோகப்படுத்தாது நமது அடுத்த வகுப்பில் இதை தாண்டி நாம் செல்ல முயற்சிக்கலாம் அதாவது டொமையினில் இருக்கக்கூடிய தகவல்களில் சிலவற்றை உபயோகப்படுத்தி பார்க்கலாம் நாம் இறுதியாக பார்த்த படிமுறை இது சிம்பிள் சர்ச் இதில் ஓப்பன் மற்றும் க்ளோஸ்ட் என்று இரண்டு அம்சங்கள் இருக்கும் இதில் ஓப்பன் என்பதில் நாம் ஆய்வு செய்ய போகின்ற கேன்டிடேட்களின் தொகுப்பு இருக்கும் மற்றும் க்ளோஸ்ட் என்பதில் நாம் ஏற்கெனவே ஆய்வு செய்து முடித்த கேன்டிடேட்களின் தொகுப்பு இருக்கும் நமது நோக்கமானது புதுப்புது கேன்டிடேட்ஸ்களை உருவாக்கி அவைகளை ஓப்பனில் சேர்ப்பது மற்றும் எவ்வாறு நாம் புதுப்புது கேன்டிடேட்களை எவ்வாறு உருவாக்க முடியும் அதற்கு நாம் மூவ் ஜென்னில் அதாவது ஓப்பன் மற்றும் க்ளோஸ்ட் என இதில் இருந்தாலும் அவைகளை வெளியே எடுக்க வேண்டும் அதனால் நமக்கு புது கேன்டிடேட்கள் மட்டுமே கிடைக்கும் மற்றும் இந்த வழியின் மூலமாகவே நமக்கு புது கேன்டிடேட்கள் கிடைக்கும் ஸ்டேட் ஸ்பேஸ் வரையறைக்குட்பட்டதாக இருந்தால் ஆரம்ப நிலையிலிருந்து துவங்கி அடையக்கூடிய எந்த நிலைகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு புள்ளியில் அவைகள் வெடிக்க வாய்ப்புண்டு மற்றும் அது இந்து லூப்பில் இருந்து வெளியேறிவிடும் அப்போது அது காலியாக இருப்பதை உங்களால் அடையாளம் காண முடியும் அதனால் இங்கு சோதிக்க வேண்டும் ஓப்பன் என்பது காலியாக இருப்பதற்கு சமாக இருக்கவில்லையென்றால் அப்போது நீங்கள் இதை செய்யுங்கள் அதாவது ஓப்பனிலிருந்து காலி நிலை தோல்வியில் முடிந்தது என்று குறிப்பிடுங்கள் ஆனால் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு இருப்பதாக நாம் எடுத்தது கொள்வோம் அதாவது நாம் விவாதித்து கொண்டிருக்கும் நமக்காக அமைத்து கொண்ட இலக்கிற்கு நம்மால் நமது ஆரம்ப நிலையிலிருந்து சென்று அடைய முடியும் என்றால் இதற்கான தீர்வை நாம் ஏதேனும் ஒரு இடத்தில் அடையாளம் காண முடியும் நாம் விவாதிக்கக்கூடிய மிருகங்களின் புதிரில் அதாவது மனிதன் ஆடு மற்றும் சிங்கம் புதிரில் அதில் இருக்கக்கூடிய பிரதான உருப்படிகளை நாம் எடுத்து கொள்ளலாம் அந்த மனிதனால் ஆட்டு சிங்கம் கோஸ் ஆகியவற்றை அக்கரைக்கு எடுத்து செல்ல முடியும் நாம் குறிப்பிட்ட படிமுறை இதில் என்ன செய்யும் என்னென்ன நடக்கும் மற்றும் இந்த படிமுறை நமக்கு என்ன கொடுக்கிறது அதனால் இதில் சுவாரஸ்யமானவைகள் என்னென்னெ என்ன அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் அவன் முதலில் ஆட்டை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த பக்கம் ஆட்டை வைக்க வேண்டும் காலியான படகுடன் திரும்ப இந்த பக்கம் வர வேண்டும் சிங்கத்தை அந்த பக்கம் எடுத்து கொண்டு போக வேண்டும் இது போன்ற விஷயங்கள் ஆனால் இதில் படிமுறை நமக்கு கொடுப்பது என்ன இது கோல் டெஸ்டை திருப்திப்படுத்திடுகிறது அவ்வளவுதான் ஆனால் இது நமக்கு எந்த வகையிலும் உதவியாக இருக்காது இந்த தீர்வில் இருக்கக்கூடிய இரண்டாவது பிரச்சசினை இது மற்றும் நாம் அதனை சமாளிக்க வேண்டும் அதை செய்வதர்க்கு முன்னாள் இதில் இரண்டு வகையான சிக்கல்கள் இருக்கின்றன என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுப்படுத்த வேண்டும் ஒன்று உள்ளார்ந்த அமைப்பு குடித்த பிரச்சினை மற்றொன்று திட்டமிடுதல் தொடர்பான ஒரு வகையான பிரச்சினை திட்டமிடுதல் தொடர்பான பிரச்சினைகளில் அவைகளுக்கான தீர்வுகள் என்பது ஒரு பாதை உலர்ந்த அமைப்பு தொடர்பான பிரச்சசினைகள் ஒரு நிலைப்பாடு அதனால் இந்த இரண்டு வித்தியாசமான பிரச்சனைகளை நம்மால் சமாளிக்க முடியும் அதனால் ஆற்றை கடக்கும் புதிர் ஒரு உள்ளார்ந்த அமைப்பு தொடர்பான பிரச்சசினை அதாவது இதில் இந்த சிக்கலை தீர்க்க ஒருவன் இந்த வரிசைப்படி அவனது நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளார்ந்த அமைப்பு தொடர்பான சிக்கல்கள் நிறைய உள்ளது உதாரணத்திற்கு N ராணிகள் இந்த N ராணிகள் புதிர்கள் குறித்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சதுரங்க பலகை கொடுக்கப்படும் அதில் நீங்கள் N அளவிலான ராணியை அடுக்க வேண்டும் நீங்கள் அடுக்கும் முறை எவ்வாறு இருக்க வேண்டுமானால் ஒரு ராணியும் மற்றொரு தாக்க முடியாத வகையில் அமைக்க வேண்டும் இது அனைவருக்கும் தெரிந்த அனைவராலும் பாதிக்கப்பட்டிருக்கும் பொது புதிர் இதில் சில வேறுபாடுகள் இருக்கின்றன அதாவது ஒவ்வொரு ராணியும் சரியாக மற்ற இரண்டு ராணியை எதிர்க்க வேண்டும் என்பது அது மற்றொரு வகையான உள்ளார்ந்த அமைப்பு தொடர்பான பிரச்சினைகள் அது மாதிரியான ஒரு பிரச்சசினையில் உதாரணத்திற்கு என் ராணிகள் பிரச்சசினையையே எடுத்தது கொள்வோம் இதன் தீர்வு இத இறுதி நிலையிலேயே நாம் 0441 இது மாதிரியான நிலை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நம்மால் இந்த பிரச்சசினையை தீர்க்க முடியும் உண்மையில் இதில் இதற்கான பாதை குறித்த அக்கருத்திட்டு ஏதும் நம்மிடம் இல்லை அதாவது இந்த அட்டையில் விளையாட போகும் முதல் ராணி இது என்று கூறுகிறீர்கள் அடுத்து இரண்டாவதாக விளையாட போகும் ராணி இது என்றால் இதில் அர்த்தம் இல்லை இது தொடர்பான சில உள்ளார்ந்திருக்கும் அமைப்பு குறித்து அறிந்து கொள்ள நமக்கு ஆர்வமிருக்கிறது இது போன்ற பிரச்சசினைகளை உள்ளார்ந்த அமைப்பு தொடர்பான பிரச்சசினைகள் என்று அழைக்கப்படும் மற்றும் இதற்கான இந்த படிமுறையும் சரியே ஏனென்றால் இலக்கு குறித்தான விதிகளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இது நம்மை கொண்டு செல்லும் அதே நேரத்தில் இது போன்ற பிரச்சசினைகளுக்கு இது தீர்வாகாது ஏனென்றால் இந்த பிரச்சசினையின் இறுதி முலையை பற்றி மட்டுமே இது குறிப்பிடுகிறது இந்த சிக்கலை நாம் எப்படி தீர்ப்பது அதனால் திட்டமிடுதல் தொடர்பான பிரச்சசினைகளுக்கு தேடுதல் முனைகளை நாம் எப்படி மாற்றி அமைப்பது அங்கு நாம் என்ன கூறினோம் முனைகள் என்பது ஒரு நிலை என்று கூறினோம் திட்டமிடுதல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு அதற்கான தேடுதல் முனைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் தேடுதலுக்கான முனைகள் நான் குறிப்பிடுவது எதை அது இந்த படிமுறையால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த முனை ஓப்பன் என்பதற்குள் நாம் அமைத்த ஓப்பனில் இருந்து நாம் எடுத்த இந்த முனை பாதைகள் குறித்த தகவல்கள் இதில் அடங்கியிருக்கும் முறையில் இவைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கான மொத்த பாதைகளையும் தேடுதலுக்கான முனைகளாக சேகரித்து வைப்பது என்ற முறையில் இதையே எளிதாக செய்யலாம் அதனால் ஒரு சிறிய உதாரணத்தை நான் உபயோகிக்க விரும்புகிறேன் இது ஒரு ஆரம்ப நிலை என்று இருந்தால் இது அதற்கான வாரிசு என்ற அடுத்த நிலையில் இருந்தால் நாம் ஒரு சிறிய ஸ்டேட் நிலையை வரைந்து கொள்ளலாம் மற்றும் இதுவே நமது இலக்கிற்கான நிலை என்று கூறுவோம் இப்போது நாம் நமது துவக்க நிலையில் இருந்து நமது இதன் நிலைக்கு செல்வதற்கான ஒரு பாதையையே நாம கண்டறிய வேண்டும் அதனால் நீங்கள் ஏதேனும் ஒரு படிமுறையை கொண்டு துவக்கி விட்டு பின் மூவ் ஜென் இயக்கத்திற்கு நகர்ந்து பின் அதன் அருகில் இருக்கக்கூடிய A மற்றும் B ஆகியவற்றிற்கு செல்ல கூடும் என்று கூறுவீர்கள் மற்றும் இதுதான் இலக்கா அல்லது இல்லையா என்பது போன்ற விஷயங்களை படிமுறை சோதித்து பார்க்கும் என்று கூறுவீர்கள் ஆனால் இந்த படிமுறை கண்டறியக்கூடிய ஆரம்ப நிலை முதல் இலக்கின் நிலைக்கான பாதையை குறித்து எனக்குத் தெரிய வேண்டும் அதனால் இந்த மொத்த பாதையையும் சேமித்தது வைக்க நான் தேடுதலுக்கான முனையை மாற்றி அமைக்க போகின்றேன் அப்படியென்றால் என்ன நான் இந்த முனையிலிருந்து துவங்கி பின் அதன் வாரிசுகள் நோக்கி நகருகிறேன் அவற்றை நான் B S மற்றும் A என்று அழைக்கிறேன் முனைகளின் பட்டியலை a என்று நான் சேமித்து வைக்கிறேன் அதனாலேயே தேடுதலுக்கான ஒரு முனை என்பது நிலைகளின் பட்டியல் அல்லது ஸ்டேட் முனைகளின் பட்டியல் அதனால் இந்த பட்டியலில் உள்ள இரு முனைகள் B மற்றும் S அப்படியென்றால் நாம் Sலிருந்து Bக்கு வந்தேன் என்று குறிப்பிடுகிறது மற்றும் இது நான் Sலிருந்து Aவிற்கு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறது இப்போது நான் A என்பதை விரிவாக்கம் செய்ய வேண்டுமானால் வாரிசு A வுடன் Sஐ நான் சேர்க்க போகிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள் அதாவது C மற்றும் E மட்டும் இதனை நான் C A S என்றும் E A S என்றும் எழுதலாம் இது ஒரு வகையான அணுகுமுறை அதாவது எனது தேடுதல் முனையை நான் இந்த முழு பாதையையும் சேமித்து வைக்க மாற்றி அமைக்கிறேன் எனினும் எனது படிமுறையையும் நான் சிறிதளவில் மாற்ற வேண்டும் ஆனால் நான் அதை செய்ய போவதில்லை ஆனால் தேடுதலுக்கான முனையிலிருந்து ஒரு முனையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு விட்டுவிடுகிறேன் அதனால இவைகளே தேடுதலுக்கான முனைகள் இதுவே அசல் முனை அதன் பின் புதுவகையான விஷயங்களை பொறுத்தவரையில் நோட்களை நீக்குவதை விட இரட்டை வட்டமானது மூவ் ஜென் க்ளோஸ்ட் move gen closed என்பதை குறிக்கும் ஏனென்றால் இவைகள் முனைகளை தற்போது க்ளோஸ்ட் என்பதற்குள் இழுத்து கொண்டு நீக்குவதில்லை அதனால் நாம் இதை நாம் க்ளோஸ்ட் என்பதற்குள் அமைப்போம் இது உங்களுக்கு குழப்பமாக இல்லை என்று நம்புகிறேன் அதனால் இந்த இரண்டு முனைகளும் ஓப்பன் என்பதற்குள் இருக்கும் மற்றும் இந்த மூன்றும் இதை நாம் ஏற்கெனவே சோதித்தது விட்டோம் என்று கூறுவோம் மற்றும் இதிலிருந்து நான் ஒரு முனையை எடுக்க விரும்புகிறேன் இதுவே எனது தேடுதலுக்கான முனை இது நிலைகள் குறித்த பட்டியல் இதிலிருந்து நான் முதல் உறுப்பை வெளியே எடுக்க வேண்டும் நீங்கள் தேர்வு செய்யும் முனையை பொறுத்து அது C அல்லது Eயாக இருக்கும் அதனால் நான் C என்பதை வெளியே எடுக்கிறேன் மற்றும் கோல் டெஸ்டை Cக்கு உபயோகிக்கிறேன் இதே கோல் டெஸ்டை நான் Cக்கு உபயோகிக்க முடியும் மற்றும் அது தோல்வியில் முடிகிறது அதனால் சிக்கு வாரிசுகள் இல்லை அதனால் நான் Eஐ எடுத்து கொள்கிறேன் என்று வைத்து கொள்வோம் இதற்கு கோல் டெஸ்டை நான் உபயோகிக்கிறேன் கோல் டெஸ்ட் தோல்வியடைந்தால் நான் என்ன செய்வேன் Eயின் வாரிசுகளை உருவாக்கி இப்போது அதே மூவ் ஜென் செயல்பாடுதான் அதை பயன்படுத்தி நான் அதன் வாரிசுகளை உருவாக்க முடியும் ஆனால் நான் அதை இறுதியில் குறிக்க வேண்டும் இந்த வரைப்படத்தில் F மற்றும் G என Eன் வாரிசுகள் என்னிடம் திரும்ப வரும் அதனால் நான் இந்த F I மற்றும் G எடுத்து கொள்ள வேண்டும் மற்றும் இவைகளை இந்த பட்டியலில் ஆரம்பத்தில் நான் குறித்து வைக்க வேண்டும் அதனால் நான் F E A S மற்றும் G E A S ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் இப்போது நான் இந்த படிமுறையை சிறிதளவில் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறேன் அனால் நான் அதே மூவ் ஜென் செயல்பாட்டை மறுபடியும் பயன்படுத்த முடியும் என்பதை கவனித்து கொள்ளுங்கள் மற்றும் அதனை ஒரு ஸ்டேட்டிற்கு மட்டுமே உபயோகிக்க போகின்றேன் மற்றும் நான் அதே கோல் டெஸ்ட் இயக்கத்தை உபயோகிக்கலாம் ஏனென்றால் இதிலிருந்து நான் முதல் ஸ்டேட்டை வெளியே எடுக்க முடியும் மற்றும் அதன் மேல் கோல் டெஸ்டை பயன்படுத்தி அதன் பின் மூவ் ஜென் இயக்கத்தை உபயோகிக்க முடியும் இதை நான் நீங்கள் செய்வதற்கான ஒரு சிறிய பயிற்சியாக விடுகிறேன் அதற்கு பதில் நாம் வேறு ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தலாம் அனைத்தையும் ஒரு பாதையும் மாற்றுவது என்பது ஒரு அணுகுமுறை பெற்றோர்களை மட்டுமே சேகரித்து வைப்பது இரண்டாவது வகை அணுகுமுறை இதில் தேடுதலுக்கான முனை ஜோடியாக இருக்கும் மற்றும் இந்த ஜோடி அதாவது கரண்ட் மற்றும் பெற்றோர் இதை நாம் இரண்டு முனைகள் குறித்த பட்டியல் என்றும் நாம் கூறலாம் இதில் நாம் கரண்ட் முனையை சேகரிக்கலாம் நமக்கு எப்போதுமே கரண்ட் முனையின் மீதே ஆர்வம் இருக்கும் கோல் டெஸ்டை நாம் கரண்ட் முனைக்கு உபயோகிக்கலாம் மூவ் ஜென் இயக்கத்தை move gen function கரண்ட் முனைக்கு பயன்படுத்துவது போன்றவைகளை நாம் செய்யலாம் ஆனால் நாம் சேமித்து மட்டுமே வைக்க போகின்றோம் அதனால் இந்த பாதை மொத்தத்தையும் நாம் சேமிக்கிறோம் இதனால் இந்த பாதையில் திரும்பி வருவது என்பது சுலபமாகிறது இதை எடுத்து பின்னோக்கி மாற்றி அமைத்து அதனை இதன் வெளியீட்டாக S என்று திரும்ப அனுப்ப வேண்டும் அதனால் உதாரணத்திற்கு இதை நாம் உருவாக்கினால் இது கோல் டெஸ்ட் இயக்கத்தை திருப்தி படுத்தும் அப்போது நான் இதை எடுத்து கொண்டு இந்த பாதை Sலிருந்து Aவிற்கு Aலிருந்து E மற்றும் ஈயிலிருந்து Gக்கும் செல்கிறது என்று கூறலாம் இதுவே இதற்கான தீர்வு அதனால் இந்த பட்டியலை நான் பின்புறமிருந்து முன்னோக்கி மாறி அதனை பாதையாக திரும்ப கொடுத்தது விட்டேன் இப்போது இந்த மொத்த பாதையையும் தேடுதலுக்கான முனையாக சேமித்து வைப்பதற்கு பதிலாக ஒரே சீராக தேடுதலுக்கான ஒரு முனையை நான் கரண்ட் முனை என்றும் பெற்றோர் முனை என்றும் ஒரு ஜோடியாக சேமித்து வைக்கிறேன் மற்றும் எனது வழி S nil என்பது போல தெரியும் nil என்பது பெற்றோர் இல்லை என்பதற்கு சான்றாக இருக்கும் மற்றும் இது மறுபடியும் B S என்று இருக்கும் இது முன் போலவே A S என்று இருக்கும் ஆனால் இது இப்போது வெறும் C A மற்றும் E A என்று இருக்கும் மற்றும் Aயின் வாரிசை நான் உருவாக்கும்போது F E மற்றும் G E ஆகியவைகள் எனக்கு கிடைக்கும் இவைகள் அனைத்தும் க்ளோஸ்ட் என்ற நிலைக்குள் செல்கின்றன அதனால் நாம் என்ன சொல்லலாம் வேண்டாம் அது ஒரு பொருட்டே இல்லை இந்த முனையை தேர்வு செய்யும் போது இவைகளை நாம் பார்த்திருக்கிறோமோ இல்லையோ வேண்டாம் அதனால் இலக்கிற்கான முனையை நாம் அடையாளம் கண்டு கொண்டோம் என்ற உண்மைக்கு சான்றாக இது நிற்கிறது என்று நாம் எடுத்து கொள்ளலாம் என்று நான் கூற விரும்புகின்றேன் ஆனால் எப்படியும் நாம் இந்த பாதைக்கு திரும்ப வேண்டும் ஆனால் இதற்காக நீங்கள் கூடுதலாக இந்த பாதையை கட்டும் பணியை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இதற்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பாத் எனும் படிமுறை நமக்கு தேவைப்படும் மற்றும் இதற்கு நாம் ஒரு ஜோடி முனையை இன்புட்டாக ஒதுக்கலாம் எந்த முனை ஜோடி கோல் டெஸ்ட்டை திருப்திப்படுத்துகிறதோ அந்த ஜோடி முனையையே ஒதுக்கலாம் உதாரணமாக G E என்பது இதற்கான இன்புட்டாக இருக்கும் G Eயில் இருக்கக்கூடிய G என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் பொதுவாக என்னிடம் ஒரு கோல் நோட் மற்றும் ஒரு பேரண்ட் நோடும் இருக்கும் இதை நான் P 1 என்று அழைக்கிறேன் இப்போது நான் படிமுறையின் ரீகன்ஸ்ட்ரக்ட் படிமுறை குறித்து விளக்குகிறேன் அதனால் இதற்கான இன்புட் என்னவாக இருக்குமென்றால் ஒரு கோல் நோட் மற்றும் அதன் பேரண்ட் நோட் அதனால் குறிப்பிட்ட இந்த ஜோடி நோட் என்பது ஒரு கோல் நோட் எனவும் மற்றும் அதன் பேரண்ட் நோட் எனவும் இருக்கும் மற்றும் இதன் மூலம் நான் பாதையை கான்ஸ்ட்ரக்ட் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்து விட்டேன் அதனால் ஆரம்பத்தில் ஒரு பாதைக்கு என வெற்று பட்டியல் கிடைத்ததும் இந்த இடத்தில் பாதைக்கு கான்ஸ் G பாதை கிடைக்கும் அதனால் கான்ஸ் இயக்கமுறை பட்டியலை நான் பயன்படுத்துகிறேன் ஒரு பட்டியலின் ஆரம்பத்தில் எதையேனும் நீங்கள் சேர்ப்பதற்கு இது சௌகரியமான மெக்கானிசமாக இருப்பதால் பாதை எனும் பட்டியல் என்னிடம் இருக்கிறது மற்றும் பாதைக்கான பட்டியலின் Path list துவக்கத்தில் நான் இந்த G நோட் என்பதை சேர்க்கிறேன் அதன் பின் நாம் என்ன செய்ய வேண்டும் பேரண்டிடம் நான் எப்படி செல்ல முடியும் பேரண்ட்ஸ் அதாவது பேரண்டின் பேரண்ட் parents' parent க்ராண்ட்பேரண்ட்டிடம் நான் செல்ல வேண்டும் 142 எனினும் இங்கிருந்து என்னால் அடையாளம் காண முடியும் ஆனால் பேரண்டிடமிருந்து நான் க்ராண்ட்பேரண்ட்டிடம் செல்ல வேண்டும் இந்த கிராண்ட்பேரண்டை நான் எங்கு அடையாளம் காண முடியும் மாணவர் ஆனால் சம்பந்தமுடைய கிராண்ட்பேரண்டை நான் எங்கே பார்க்க முடியும் மாணவர் பேரண்ட்டை நாம் சேகரித்து வைத்தால் 1439 ஆனால் PI P2 எனும் வகையிலான ஜோடி நோடை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் இல்லையா அதனால் PI PI லிருந்து நான் Gக்கு வந்தேன் நான் தெரிந்துக்கொள்ள முயலுவதெல்லாம் PIக்கு நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை மற்றும் அதை நாம் P2 என்று குறிப்பிடுவோம் இந்த P1 மற்றும் P2 ஆகியவற்றை நான் எங்கு காண முடியும் மாணவர் அதைக் நான் க்ளோஸ்ட் எனும் பட்டியலில் பார்க்க முடியம் ஏனென்றால் அனைத்தையும் நான் க்ளோஸ்ட் என்பவைகளுக்கான பட்டியலில் வைக்கிறேன் அதனால் உதாரணத்திற்கு என்னிடமிருப்பது G E என்றால் நான் E போன்ற ஒன்றை தேடுவதாக இருந்து அதையும் எதோ ஒன்று பின் தொடர்ந்தால் இந்த விஷயத்தில் அது E A என்றிருந்தால் அதனை நான் க்ளூக்களில் அடையாளம் காண முடியும் மற்றும் அதே போல எ என்பதன் பேரண்ட் அதை நான் க்ளூக்களில் அடையாளம் காண முடியும் அதே போல க்ளோஸ்ட் என்பதில் தேடுவோம் இந்த முனைகளின் ஜோடியை நான் க்ளோஸ்ட் என்பதில் தேடினேன் அனைத்திலும் முனைகளின் ஜோடியே ஓப்பன் என்பதில் முனைகளின் ஜோடி இருக்கும் சர்ச் என்பதில் முனைகளின் ஜோடி இருக்கும் க்ளோஸ்ட் என்பதில் முனைகளின் ஜோடி இருக்கும் இதை நான் இப்படி மற்றும் இப்படியாக அடையாளம் கண்டேன் P2 P3 ஆகியவற்றை அடையாளம் கண்டேன் மற்றும் இந்த தேடுதலை நான் கைவிடும் வரையில் அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் மாணவர் 1600 P n என்ற குறிப்புகள் கொண்ட ரூட் நோட் கிடைக்கும் வரை மற்றும் ஒவ்வொரு மட்டத்திலும் நான் கான்ஸ் பி ௧ பாத் இங்கு கான்ஸ் பி ௨ பாத் என்று தொடர்ந்து என்பதை செய்து கொண்டிருப்பேன் இங்கு வந்து இந்த லூப்பை விட்டு வெளியேறும் வரையில் இதை செய்து கொண்டிருப்பேன் அதனாலே மேற்கொண்டு கிராண்ட் பேரண்ட்கள் என்று எதுவும் இல்லாத வரை இவை அனைத்துமே ஒரு பேரண்ட்டிலிருந்து ஒரு கிராண்ட்பேரண்டிடம் போகும்வரை ஒரு லூப்பில் நடைபெறுகின்றன இந்த மட்டத்தில் எனது பாதை கான்ஸ்ட்ரக்ட் ஆகிவிடும் ஏனென்றால் பாதைக்கான பி என் என்பதை நான் கான்ஸ் என்று செய்து விட முடியும் அதனால் பி என் என்பதிலிருந்து துவங்கி பி என் மைனஸ் ௧ என்பது போல தொடர்ந்து சென்று கொண்டிருப்பேன் பாதைக்கு திரும்ப இந்த கூடுதலான வேலையை நான் இதற்காக செய்ய வேண்டியிருக்கும் இதனால் என்ன பலன் என்ன கிடைக்கிறது இதனால் ஓப்பனில் முனைகளின் ஜோடி கருவில் ஜோடி முனைகள் க்ளோஸ்ட் என்பதில் ஜோடி முனைகள் என இவ்வாறாக அனைத்துமே முனைகளின் ஜோடியாக இருக்கக்கூடிய ஒரு சமச்சீரான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது அதனால் இந்த பகுதியானது அதாவது க்ளோஸ்ட் பகுதில் தேடுவது என்பதை ஒரு சிறு பயிற்சியாக நீங்கள் ஆய்வு செய்ய நான் விட்டு விட்டு இந்த மொத்த படிமுறையையும் பாதையை மறுபடியும் உருவாக்க நான் எழுதி விடுகிறேன் அதனாலே இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பாத் எனும் இந்த படிமுறை அதாவது ஒரு துணையாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பாத் என்பது நம்மிடம் இருக்கிறது இதுமட்டுமல்லாமல் நம்மிடம் ரிமூவ் சீன் என்பதும் இருக்கிறது இது ஏற்கெனவே ஓப்பன் அல்லது க்ளோஸ்ட் என்பதில் இருக்கக்கூடிய முனைகளை நீக்கி விடுகிறது பட்டியல்கள் அடிப்படையிலான ஒரு பிரதிநிதித்துவத்திற்கு நாம் நகர்ந்து இருக்கிறோம் என்று கூறலாம் இதில் நமது பாதை ஒரு பட்டியல் முனைகளின் ஜோடி ஒரு பட்டியல் இதிலுள்ள அனைத்துமே பட்டியல்கள் அதாவது ஓப்பன் மற்றும் க்ளோஸ்ட் என்பவைகளை பட்டியல் வடிவிலேயே இருக்கின்றன இப்போது ரிமூவ் சீன் ஒப்பனுக்கான புதிய முனைகளை நாம் உருவாக்கும்போது ஓப்பன் அல்லது க்ளோஸ்ட் என்பவைகள் பட்டியலில் உள்ளவைகளை இந்த ரிமூவ் சீன் செயல்பாடு நீக்கி விட வேண்டும் இங்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்மிடம் ஓப்பன் மற்றும் க்ளோஸ்ட் என்பவைகள் சிறிதளவு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் ஜோடிகளாக ஆகியிருக்கின்றன அதனால் சரியான அம்சத்தைத்தான் ஆராய்கிறோமா என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் இந்த பயிற்சியை நான் உங்களுக்காக துவக்கி வைக்கிறேன் மற்றும் ஒன்றை நாம் கணக்கில் எடுத்து கொள்ளலாம் நம்மிடம் அதற்கு முன் உங்களில் பட்டியல்கள் அல்லது அது போன்ற ஒன்றை குறித்து படித்திருப்பவர்களுக்கு தெரியும் பின் வருபவர்களை செய்து முடிக்கும் மேப்கர் செயல்பாடு குறித்தது தெரிந்திருக்கும் இது வாரிசுகளின் பட்டியல் ஒன்றை நமக்கு கொடுக்கும் அதனால நாம் இதற்கு மூவ் ஜென் செயல்பாட்டை உபயோகிப்போம் இது இருக்கக்கூடிய அக்கம்பக்கம் இருப்பவைகளின் விபரங்களை நமக்கு கொடுக்கும் ஏற்கெனவே க்ளோஸ்ட் என்பதில் அக்கம்ப்பக்கம் இருப்பவைகளை ரிமூவ் சீன் நீக்கி விடும் அல்லது ஏற்கெனவே ஓப்பனில் இருக்கக்கூடியவைகளின் புது பட்டியலை நமக்கு கொடுக்கும் இந்த புதிய பட்டியலின் மீது நாம் மேப்கர் இயக்கத்தை உபயோகப்படுத்தலாம் அதாவது வாரிசுகள் ஒவ்வொன்றையும் கொண்டு பேரண்ட் உதவியுடன் நாம் முனைகளின் ஜோடிகளை உருவாக்கலாம் அதை நான் வரைகிறேன் இங்கு முனை N என்று எதோ இருக்கிறது அதை நாம் மூவ் ஜென் என்று அழைக்கலாம் இது நமக்கு வாரிசுகளை கொடுக்கும் அவைகளை நாம் A B C D E F என்று கூறலாம் இவைகளில் சிலவற்றை ரிமூவ் சீன் நீக்கும் இது மற்றும் இதை என்று வைத்து கொள்ளலாம் அதனால் நம்மிடம் B D மற்றும் F ஆகியவை இருக்கின்றன பிறகு B N D N F N என பட்டியலை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நாம் எடுத்தது கொள்ள வேண்டும் அதாவது இது எனக்கு மூன்று அம்சங்கள் கொண்ட பட்டியலை கொடுக்க வேண்டும் மூன்று வாரிசுகளுக்கான இந்த உதாரணத்தில் இவைகள் ஏற்கெனவே முனைகளின் ஜோடி வடிவத்திற்கு மாற்றப்பட்டுவிட்டன அதனால் இதை நான் ஓப்பன் பட்டியலுடன் இணைக்க முடியும் இதே மாதிரிதான் எனது படிமுறையும் ஓப்பன் எனபது பட்டியல் வடிவில் உள்ளது இதிலிருந்து நான் ஒரு அம்சத்தை வெளியே எடுக்கிறேன் அது ஒரு முனைகளின் ஜோடி இந்த முனைகளின் ஜோடியிலிருந்து நான் எனது முதல் அம்சத்தை வெளியே எடுக்கிறேன் இதுவே நாம் தற்போது நான் கவனம் செலுத்தும் தற்போதைய முனை இதன் மீது கோல் டெஸ்டை உபயோகிக்கலாம் இது பயனளித்தாலும் அலல்து இது திரும்ப வந்தாலும் இந்த முனை ஜோடியின் மீது நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் செயல்பாட்டை உபயோகிப்பேன் அது எனக்கு பாதையை தரும் அது வேலை செய்யவில்லை என்றால் நான் பார்த்த அல்லது ஓப்பனில் வைத்திருக்கும் எதையேனும் அப்புறப்படுத்தவோ இருக்கக்கூடிய இந்த அம்சம் N என்பதற்கான வாரிசுகளை நான் உருவாக்குவேன் அதனால் N அல்லது B D மற்றும் F ஆகியவைகளின் அடுத்தடுத்து வருபவைகளை கொண்டு நான் முனைகளின் ஜோடியை உருவாக்குவேன் அதனால் எனக்கு B N D N மற்றும் F N ஆகியவை எனக்கு தேவை அதனால் இவைகளே அதாவது B D மற்றும் F ஆகியவைகள் இதன் வாரிசுகள் ஆனால் N என்பது B என்பதின் பேரண்ட் N என்பது D என்பதின் மற்றும் N என்பது F என்பதின் பேரண்ட் என்பதை நான் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதை நான் ஓப்பனில் சேர்க்கிறேன் மற்றும் இதே சுழற்சி தொடர்ந்து நடக்கும் நாம் குறித்து வைத்திருக்கும் இந்த படிமுறை மீதமிருக்கும் ஒரே வேலை ஓப்பனில் இருந்து ஏதேனும் ஒரு முனையை தேர்ந்தெடுக்கவும் என்று அது கூறும்போது அதை குறித்தும் நாம் குறித்து கொள்ள வேண்டும் பின்வரும் நோட் பேரை நாம் உருவாக்குவோம் நோட் பேர் என்பதை நான் ஒரு வேரியபில் என குறிப்பிடுகிறேன் ஓப்பனில் உள்ள முதல் நோடையே நான் எப்போதும் தேர்ந்தெடுப்பேன் ஓப்பன் என்பது பட்டியல் மற்றும் இந்த பட்டியலை கொண்டு நாம் செய்யக்கூடிய எளிமையான வேலை தலைப்பு அம்சத்தை நீக்குவதே அதனால் இந்த தலைப்பு அம்சத்தை நீக்குகிறேன் என்றே குறிப்பிடுகிறேன் மற்றும் இது என்ன தரும் இது எனக்கு நோட் பேர் தரும் இதிலிருந்து நான் தலைப்பு அம்சத்தை நீக்குகிறேன் மற்றும் இந்த கோல் டெஸ்ட்களை மற்றும் அனைத்தையும் அதன் மீது நான் செய்கிறேன் அதனால் ஒன்றா நான் குறித்து வைத்திருப்பது என்னவென்றால் எப்போதுமே நாம் ஓப்பன் பட்டியலில் இருக்கும் முதல் அம்சத்தையே நாம் எடுக்க வேண்டும் ஓப்பன் என்பது தற்போது ஒரு பட்டியல் தேடுதலுக்கான நமது படிமுறையின் குணாம்சத்தை தீர்மானிக்க கூடிய பட்டியலின் முதல் அம்சம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது நமது அடுத்த கேள்வி அதனால் இதிலேயே பின் வருபவவைகள் ஒன்று சேரும்போது என்னிடம் ஓப்பன் இருக்கும் வகையில் இதற்கு இரண்டு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இந்த இரண்டு பட்டியல்களை நான் ஒன்று சேர்க்க வேண்டும் இந்த இரண்டு பட்டியல்கள் என்ன ஒன்று நாம் ஏற்கெனவே நீக்கியிருக்கும் பழைய ஓப்பன் மைனஸ் இரண்டாவது இந்த செயல்பாடுகளின் இந்த பட்டியலின் மூலமாக நாம் உருவாக்கியிருக்கும் புதிய அம்சங்கள் புதிய ஒப்பனுக்காக நாம் இந்த இரண்டு புதிய பட்டியல்களை இணைக்க வேண்டும் மறுபடியும் நான் இவைகளை ஒரு ரீதியிலோ அல்லது மற்றொரு ரீதியிலோ ஒன்று சேர்க்க முடியும் மற்றும் இதுவே இந்த பகுதியை பொறுத்தவரையில் முக்கியமானது அதனால் நாம் ஒரு வரிசையை முதலில் எடுத்து கொள்வோம் அதாவது புதியதை இணைக்கவும் என்று குறிப்பிடுவதை நாம் எடுத்து கொள்ளலாம் அதனால் இந்த பட்டியல் நோட் பேர்களின் பட்டியல் இது என்பதை நினைவில் வைத்தது கொள்ளுங்கள் இதை நான் புதியது ஏன்னு அழைக்கிறேன் இந்த புதியதை நான் உருவாக்க வேண்டுமானால் இந்த நிலையை பார்த்த பின் இது கோல் ஸ்டேட்டில் இல்லை என்று தெரிந்ததும் அதற்கு அடுத்து இருப்பவைகளை நான் மூவ் ஜென் இயக்கத்தை கொண்டு உருவாக்கி அங்கிருந்து நகல்களை நகர்த்தி விடுகிறேன் மற்றும் அவைகளை ஜோடிகளாக மாற்றி அதனை புதியது என்று குறிப்பிடுகிறேன் அப்படியென்றால் இது புதியது அதனாலே ஓப்பனில் சேர்க்கப்படக்கூடிய வடிவில் இது இருக்கிறது இது புதியது மற்றும் நான் ரெஸ்ட் என்பதை உபயோகிக்கிறேன் அல்லது ஓப்பனிலிருந்து ஒரு முனையை நீக்கியாகிவிட்டது என்று கருதி கொண்டு நீங்கள் உபயோகிக்கலாம் ஏனென்றால் இது தலையை மட்டும் எதிரும்ப அளிக்கும் இங்கு நான் வாலை எடுத்து கொள்கிறேன் இப்போது நான் முழுமையான தீர்க்கமான படிமுறையை கொண்டிருக்கிறேன் இதில் நேரத்தை ஒப்பிடவும்2454 ஏதேனும் ஒரு முனையை தேர்ந்தெடுக்கவும் அல்லது ஓப்பனில் இந்த முனையை சேர்க்கவும் என்பது போன்ற வாக்கியங்கள் எதுவும் இல்லை அனைத்தையும் நாம் முறையாக குறிப்பிட்டிருக்கிறோம் ஓப்பன் பட்டியலில் ஆரம்பத்தில் புதிய முனைகள் வரும் என்று நாம் கூறியிருக்கிறோம் அதாவது அவைகளே முதலாவதாக சோதிக்கப்படும் என்பது இதன் அர்த்தம் மற்றும் ஓப்பன் பட்டியலின் துவக்கத்தில் இருப்பவைகளையே நான் எப்போதும் தேர்ந்தெடுப்பேன் அதனால் நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் நம்மிடம் இருக்கும் இந்த இரண்டு வழிகளையும் பாருங்கள் வேறு எந்த வழி இருக்கிறது வேறு வழி என்றால் இதற்கு அப்படியே அதி வகையில் இருக்கிறது அதாவது வரிசை முறையை மாற்றி அமைப்பது அதனால் இவைகள் இரண்டிற்கும் இடையில் நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது அல்லது அது எந்த வழி சிறந்தது இப்போது இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது ஆய்விற்கான வாய்ப்புகள் எனவே இந்த வாய்ப்பையே நாம் நமது படிமுறையில் மேற்கொள்ள வேண்டும் அதாவது புதியவைகளை ஒப்பன் பட்டியலின் ஆரம்பத்தில் வைக்க வேண்டும் பழைய அம்சங்களை பின்னால் வைத்து விட்டு அல்லது மொத்த அம்சங்களையும் ஆரம்பத்தில் வைக்க வேண்டுமா மற்றும் இதை Refer Time 2612 வைக்க வேண்டுமா அதனால் இந்த இரண்டு வகையான தகவல் கட்டமைப்புகளை நீங்கள் நினைவுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது இதில் நமக்கு ஒரு வகையான வடிவமைப்பு கிடைக்கும் இது ஒரு கியூ மற்றும் இது ஒரு ஸ்டாக் அதனால் ஓப்பன் என்பது கியூவாக இருக்கிறதா அல்லது ஸ்டாக் எனும் முறையில் இருக்கறதா என்பதை நாம தொடர்ந்து பராமரிக்க முடியும் இந்த இரண்டு வாய்ப்புகளுக்கு இடையே இருக்கும் ரிப்பகேஷன் என்பது என்ன என்பதையே நாம் அடுத்து ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது அதனால் புதிய முனைகளை முதலில் கவனத்தில் கொள்ளும் நாம் முதல் வழியை எடுத்து கொள்வோம் அதனால் புதிய முனைகள் முதலில் அப்படியென்றால் நாம் விவாதித்து கொண்டிருக்கும் சர்ச் ட்ரீஸ் அடிப்படையில் இது எதை குறிக்கிறது இந்த சர்ச் ட்ரீயை நாம் வரையலாம் அதனால் ஒரு சர்ச் ட்ரீயை நான் வரையும்போது நோட் பேர்கள் ஆகியவற்றை எல்லாம் நான் வரைய மாட்டேன் அல்லது நீங்கள் யார் வேண்டுமானாலும் அதை வரையலாம் அதனால் ஸ் நில் மற்றும் A S B S C S என்பவை ஒரு வரைப்படத்தில் இந்த வரிசையில் இருக்கிறது நாம் கூறலாம் இந்த வரிசையை பொறுத்து மூவ் ஜென் செயல்பாடானது எனக்கு A B மற்றும் C ஆகியவற்றை தருகிறது அவை ஒரு குறிப்பிட்ட வரிசைப்படி செல்லும் மற்றும் அதை குறித்த கவலை நமக்கு வேண்டாம் அதனால் அவைகளின் இடது கோடியில் இருப்பவைகளையே நாம் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது இப்படி இருக்கக்கூடும் மற்றும் அதை நாம் DA என்று குறிப்பிடுவோம் இதனால் இதற்கு அடுத்து வருவது இதுவாக இருக்கக்கூடும் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஸ்டாக் முறையில் நடத்தப்படும் ஓப்பன் இருக்கும் இந்த படிமுறையில் இது மிகவும் பேராசை போன்ற ஒரு குணமாக இருப்பதால் அதாவது உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய முனைகள் எல்லாம் முதலில் ஆய்வு செய்யப்படுகின்றன அதனால் இந்த பழைய இவைகள் எல்லாம் புதியவர்கள் இவைகளில் இருந்து நாம் எந்த வித பொதுத்தன்மையையும் இழக்காமல் தேர்வு செய்திருக்கிறோம் எப்போதுமே நாம் இடது புறத்தில் இருப்பவைகளையே தேர்ந்தெடுப்போம் ஆனால் அது உண்மையில் ஒரு பொருட்டே இல்லை ஏனென்றால் இவைகள் மூவ் ஜென் செயல்பாடுகளால் உருவானவை ஆனால் அவைகளின் வரிசையை நாம் குறிப்பிடவில்லை அதனால் அதிகாரப்பூர்வமாக இடது கோடியில் உள்ள ஒன்றை நான் தேர்ந்தெடுத்துள்ளோம் இவைகள் அனைத்தையும் புதியவைகள் இவைகள் சற்று பழையவை மற்றும் இவைகள் அனைத்தயும் மிக பழையவைகள் புதிய நோட்களையே அல்காரிதம் எப்போதும் தேர்ந்தெடுக்கும் சர்ச் ஸ்பேஸ்கள் வகையில் பார்த்தால் ஸ்டேட் ஸ்பேஸ் இந்த அல்காரிதம் என்ன செய்கிறது ஸ்டார்ட் முனையிலிருந்து தொடர்ந்து சில வாரிசுகளை உருவாக்கும் அது ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அது தனது வாரிசுகளை உருவாக்கும் அங்கிருந்து அப்படியே சென்று கொண்டிருக்கும் இது ஸ்டேட் ஸ்பேஸ்களுக்குள் நுழைந்துவிடும் அதாவது இடது வலது என்று பார்க்காமல் நேராக சென்று கொண்டிருக்கும் ஆனால் அதுவும் ஒரு டெட் என்ட் வரும் வரையில் மட்டுமே இங்கு டெட் என்ட் என்றால் என்ன இந்த பாதையில் தொடர்ந்து அதன் வாரிசுகள் உருவாகாத வரையில் என்று அர்த்தப்படும் அதாவது உதாரணத்திற்கு இது ஒரு டெட் என்ட் என்றால் Gயின் வாரிசுகள் யாரும் இல்லை என்று அர்த்தப்படும் பிறகு தன்னிச்சையாக அடுத்ததாக இது ஆராயப்படும் ஏனென்றால் இதுவே வரிசையில் ஓப்பனில் இருக்கிறது அதுவும் இது ஒரு டெட் என்ட் என இருந்தால் தன்னிச்சையாகவே இது ஆராயப்படும் மற்றும் இது ஒரு டெட் என்ட் என இருந்தால் தன்னிச்சையாகவே இது 3029 அதனால் இந்த பாதை இப்படி இப்படி இப்படி மற்றும் இப்படி போய் சர்ச் ஸ்பேஸிற்குள் குதிப்பதை நீங்கள் பார்க்கலாம் அனால் இதில் ஒரு ஆபத்தும் உண்டு அதாவது ஸ்டேட் முடிவற்றதாக இருந்தால் மூன்று A பவர்களை கொண்ட மூன்று ப்ளஸ் பி பவர்களை கொண்ட மூன்று என்பது Cக்கு இணையான இரண்டு அல்லது மூன்று எண்களை எனக்காக கண்டு பிடியுங்கள் என்று நான் கூறினால் புது புது கலவைகளை உருவாக்க நீங்கள் முயல வேண்டும் அவ்வளவுதான் மற்றும் நீங்கள் இது மாதிரியான சர்ச் ஸ்பேஸினுள் குதித்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் ஸ்டேட்கள் சர்ச் ஸ்பேஸ் முடிவில்லாததாக இருந்தால் இந்த படிக்கமுறை மறைந்து போக கூடிய ஆபத்தும் இருக்கிறது இந்த சர்ச் ட்ரீயை நாம் பார்த்தால் இதை நாம் டீப்பஸ்ட் நோட் ஃபர்ஸ்ட் என்றும் நாம் குறிப்பிடலாம் இது ஓப்பன் பட்டியல் கேன்டிடேட்கள் ஓப்பனில் இருக்கக்கூடிய அனைத்திலும் இந்த திசையில் கீழே போகிறது இதிலிருக்கும் ஒற்றை வட்ட நோட்கள் அனைத்தும் ஓப்பனில் இருக்கின்றன இதுவும் ஓப்பனில் இருக்கிறது இந்த இரண்டை நான் திறக்கிறேன் இது முதலில் ஆழத்தில் உள்ள முனைகளையே தேர்ந்தடுக்கும் அதனால் இந்த படிமுறை டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்று அழைக்கப்படுவதில் எந்த ஆச்சர்யமுமில்லை இந்த படிமுறை 3158 இதற்கு எதிரானது நம்மிடம் இருந்த மற்றொரு வழி ஒப்பனை ஒரு கியூவாக பராமரிப்பது மற்றும் ஒரு கியூவென்றால் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும் ஸ்லைடின் நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கவும் 3224 அந்த வரிசையை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் ஆராயப்பட வேண்டிய முதல் முனை இது எப்போதுமே ஸ்டார்ட் நோட் என்பது ஆராயப்பட வேண்டிய முதல் முனையாக இருக்கும் இது இரண்டாவதாக நோட் இவைகள் உருவாக்கபப்டும் ஆனால் இப்போது இது ஒரு கியூ அதாவது இந்த இரண்டும் இந்த இரண்டிற்கு பின் செல்லும் அதனால் இது மூன்றாவது முனையாக இருக்கும் மற்றும் இது நான்காவது முனையாக இருக்கும் மற்றும் இது ஐந்தாவது முனையாக இருக்கும் இது ஆறாவது முனையாக இருக்கும் இது ஏழாவது முனையாக இருக்கும் இது எட்டாவது முனையாக இருக்கும் இது இதன் பிள்ளை மற்றும் ஒன்பதாவது முனை என்று தொடரும் 3254 இதன் மீது மாற்று ரீதியிலான பாதிப்பே ஏற்படும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஸ்டேட் ஸ்பேஸிற்குள் தாவும் இந்த படிமுறை ஆழம் இல்லாத முனைகளையே முதலில் தேர்ந்தெடுக்கும் இந்த சர்ச் ட்ரீயில் தேர்ந்தெடுக்க பல முனைகள் இருந்தாலும் ஸ்டார்ட் நோடிற்கு மிக அருகில் உள்ளதையே இது தேர்ந்தெடுக்கும் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ற இந்த அல்காரிதத்தில் ப்ரீத் ஃபர்ஸ்ட் என்பது இந்த முதல் தளம் அதன் பின் இரண்டாவது தளம் முழுவதும் அதன் பின் மூன்றாவது தளம் மற்றும் இது போலவே தொடரும் ஸ்டேட் ஸ்பேஸ்கள் என்று வரும்போது இந்த அல்காரிதம் என்ன செய்கிறது இது இங்கே வரும் பிறகு அங்கு செல்லும் அதன் பின் அங்கு செல்லும் மற்றும் இங்கு செல்லும் மற்றும் இங்கு செல்லும் இந்த வகையில் அது ஸ்டேட் ஸ்பேஸ்களிலிருந்து வெளியேறும் இப்போது இந்த இரண்டு அல்காரிதம்களும் கோல் ஸ்டேட் குறித்து தெளிவில்லாமல் இருக்கும் கோல் ஸ்டேட் இங்கு எங்கயாவது இருக்கலாம் அதை பற்றி அவைகள் கவலைப்படுவதில்லை இது கோல் ஸ்டேட் எங்கு தனது வேலையை அமைக்கிறதோ அந்த இடங்களுக்கு இவை போகின்றன கோல் டெஸ்ட் செயல்பாட்டில் நீங்கள் கோல் ஸ்டேட்டிற்கு சென்று விட்டால் நீங்கள் அடைந்து விட்டீர்களா அல்லது இல்லையா என்பதை இந்த அல்காரிதம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் கிடைக்கும் வாய்ப்புகளை பொறுத்த வரையில் அதாவது நான் இந்த பக்கம் போவதா அல்லது இந்த வாரிசுகளை தேர்ந்தெடுப்பதா என்று திசையை குறித்த உணர்வு அதற்கு இல்லை ஹியூரிஸ்டிக் தேடுதல்களை பார்க்கும்போது இந்த இரண்டு அல்காரிதம்களும் குருடாக இருக்கின்றன அதனால்தான் நாம் இதை பிளைண்ட் சர்ச் அல்காரிதம்கள் அல்லது சமச்சீரல்லாத சர்ச் அல்காரிதம்கள் என்று அழைக்கிறோம் இவைகளில் ஒன்று 3448 நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆதாரங்களுடன் ஒட்டி கொண்டிருக்கும் மற்றொன்று எவ்வளவு தொலைவாக போக முடியுமோ அந்தளவிற்கு போகும் குணத்தை கொண்டது அதனால் இந்த இரண்டு அல்காரிதம்களுக்கிடையே அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் மற்றும் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆகியவைகளுக்கிடையே ஒப்பீட்டு பார்ப்போம் அதனால் இதை என்னால் நீக்க முடியும் எந்தெந்த அளவுகோலின்படி நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இதற்காக நாம் நான்கு குணாதிசயங்களை எடுத்து கொள்வோம் அல்காரிதம்களை ஒப்பிட இருக்கக்கூடிய பொது குணாம்சம் என்ன ஸ்லைடின் நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கவும் 3545 அதனாலே D F S எதிரான B F S ஆகியவைக்கு மிகவும் பொதுவான அம்சம் நேர கட்டுப்பாடு அதனால் நாம் எளிதான சர்ச் ஸ்பேஸை கருத்து கொள்வோம் N குயின்ஸ் புதிரை எடுத்தது கொள்ளலாம் இந்த N குயின்ஸ் புதிரில் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் முதல் குயினை முதல் வரிசையில் வைப்பீர்கள் என்று எடுத்தது கொள்வோம் அதன் பின் இரண்டாவது ராணியை நீங்கள் இரண்டாவது வரிசையில் வைப்பீர்கள் மற்றும் இது போலவே ன் ராணிகள் வரை செய்வீர்கள் இதற்கான சர்ச் ஸ்பேஸ் வழியில் இருக்கும் தீர்வுகளை கொண்டு இதன் தீர்வுக்கான வழியை முடித்து வைக்கும் ப்ராஞ்சிங் ஃபாக்டர் நிலையாக இருந்தால் அதனால் நம்மிடம் இது போன்ற ஒரு சர்ச் ட்ரீ இருந்தால் எதற்காக நான் இப்படி வரைகிறேன் ஏனென்றால் முனைகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து கொண்டே போகும் அதனால் ப்ராஞ்சிங் ஃபாக்டர் 5 என்றால் 1 முனை இந்த முதல் மட்டத்தில் இருக்கும் 5 முனைகள் இரண்டாவது மட்டத்தில் இருக்கும் 25 முனைகள் மூன்றாவது மட்டத்தில் இருக்கும் இரண்டாவது நிலைக்கு அது 3714 இந்த நிலையில் இருக்கும் மற்றும் இது போலவே தொடர்ந்து செல்லும் ப்ராஞ்சிங் ஃபாக்டரை பொறுத்து இது ஒவ்வொரு முறையும் பெருகிக்கொண்டே போகும் மற்றும் நீங்கள் பெருக்க கூடிய இது மாதிரியான சூழல்களில் இது வேகமாக அளவில்லாமல் அதிகரித்து போய் கொண்டே இருக்கும் சர்ச் ட்ரீயில் இருக்கும் சர்ச் ஸ்பேஸ் நோட்கள் இப்படித்தான் காட்சியளிக்கும் அதனால் அந்த ஐந்து விஷயங்களை பற்றி நான் மறந்து விடலாம் பொதுவாக நமக்கு b எனும் ஒரு ப்ராஞ்சிங் ஃபாக்டர் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அதற்கான தீர்வு டெப்த் அதாவது d என்றால் இது d ராணிகள் புதிர் போன்றது நீங்கள் d ராணிகளை வைத்து முடித்து விடுகிறீர்கள் விவாதத்திற்காக ஒரு கோல் நோட் மட்டுமே இருக்கிறதாக வைத்து கொள்வோம் பயிற்சிக்காக N ராணிகள் புதிருக்கான ஒரு உதாரணமாக இதற்கு பல தீர்வுகள் இருக்கின்றன அதனால் கோல் ஸ்டேட்களில் இருக்கக்கூடிய பல நோட்கள் இருக்கக்கூடும் ஆனால் நாம் ஒரே ஒரு கோல் நோட் இருப்பதாக கருதுவோம் N ராணிகள் என்பதை போன்ற புதிர்களில் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கான நேர சிக்கல் என்னவாக இருக்கும் அதை செய்வதற்கு முன்பாக முதல் மட்டத்தில் b நோட்கள் இருக்கின்றன அதாவது d நோட்கள் இருக்க வேண்டும் மற்றும் உட்புற நோட்கள் உட்புறத்தில் எத்தனை இருக்கின்றன ஒரு மட்டம் குறைவாக உட்புறத்தில் எத்தனை இருக்கின்றன அதாவது b யின் d பதின்பெருக்க அளவிலிருந்து மைனஸ் 1 என்றளவில் உட்புற நோட்கள் இருக்கின்றன இப்போது முதலில் கவனிக்க வேண்டியது நாம் மைனஸ் 1 என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டாம் பெரிய பி மற்றும் பெரிய d ஆகியவற்றிற்கு மைனஸ் 1 என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டாம் அதனால் இது தோராயமாக bயின் d பதின்பெருக்கத்தை b மைனஸ் 1 b - 1 என்பதால் வகுக்கப்பட்டு வரும் விளைவாகும் இந்த மைனஸ் 1 என்பதையும் பெரிய b என்பதற்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை முதலில் கவனிக்க வேண்டியது முந்தைய அனைத்து மட்டங்களின் மொத்தத்தையும் காட்டிலும் d மட்டத்தில் அதிகமான நோட்கள் அடங்கியிருக்கிறதா என்பதை மட்டுமே ஒவ்வொரு மட்டத்திற்கு மேலே மேலே தொலைவாக நீங்கள் போக போக ஏற்படக்கூடிய அளவில்லாத அபரித இயற்கை வளர்ச்சி அந்த மட்டத்தில் செய்யபப்டும் வேலை அளவை அலல்து வேலையின் அளவு என்று நாம் குறிப்பிடுவது இருக்கக்கூடிய நோட்களின் எண்ணிக்கையை ஆய்வது என்பது முன்னர் நாம் செய்திருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் விட அதிகமாகும் இது ஒரு பாடத்தின் ஒரு அங்கம் அதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் பார்ப்போம் இப்போது இதற்கான நேரத்திற்கான பிரச்சினை என்பது என்ன அதனால் கோல் என்பது இதிலிருந்து இது வரையிலான எங்கு வேணுமானாலும் இருக்கலாம் என்ற எண்ணத்தை கொள்வோம் அதனால் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்று வரும்போது அது இங்கிருந்தால் d ப்ளஸ் 1 பார்வையிடப்பட்ட பிறகு அது பார்வையிடப்படும் d ப்ளஸ் 1 என்று நாம் குறிப்பிடலாம் அதனுடன் மொத்த பட்டியலையும் பார்த்த பின்னர் அதாவது மொத்த மரத்தையும் பார்த்த பின் Refer Time 4102 மற்றும் 2ல் வகுக்கப்பட்டது என்று கூறலாம் மற்றும் சில Refer Time 4106 சரியாக பார்க்கலாம் இதை நீங்கள் கணக்கிட்டால் அது தோராயமாக bயின் d பதின்பெருக்க அளவில் வரும் அதாவது bயின் d பதின்பெருக்க அளவிற்கு வரும் பதிலை 2ல் வகுப்பதால் வரும் பதிலாக இருக்கும் இந்த ஒன்றுக்காக இது வரையிலான துணை மரத்தை அது ஆய்வு செய்ய வேண்டும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பது பெரும்பாலான கோல்களை விட்டுவிட்டு அது இந்த முனைகளை மட்டுமே ஆய்வு செய்யும் அதாவது அதன் வழியில் இருக்கும் கோல்களை மட்டுமே ஆய்வு செய்து கோல் நோடை அடையாளம் காணும் அது தனது வழியில் இருக்கக்கூடிய d எண்ணிக்கையிலான நோட்களை மட்டுமே ஆய்வு செய்யும் ஆனால் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இங்கு வந்தால் அது இது போன்றதை அனுபவிக்க வேண்டும் இது போல போக வேண்டியிருக்கும் மற்றும் இது போல மற்றும் இதற்குள் மொத்தமாக மெதுவாக மெதுவாக செல்ல வேண்டியதிருக்கும் உட்புறத்தில் இருக்கும் இந்த மொத்த துணை மரத்தையும் அது ஆய்வு செய்ய வேண்டியதிருக்கும் அதுவும் வலது புறமாக இரண்டும் மொத்த மரத்தையும் ஆய்வு செய்யும் ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அதை குறித்து ஆய்வு செய்ய இதை நான் உங்களிடம் விடுகிறேன் இதுவே உட்புற ட்ரீ ப்ளஸ் முழு மரம் internal tree plus full tree மற்றும் இரண்டின் விகிதம் கொண்டு வகுக்கப்படும் அதன் பின் நீங்கள் எளிய அனுமானங்களை மேற்கொள்ளலாம் அதாவது b மற்றும் d ஆகியவை பெரியது என அனுமானிக்கலாம் இந்த அபிப்பிராயத்தை நீங்கள் எளிமைப்படுத்தலாம் ஆனால் B F S ஆகியவைக்கான நேர கட்டுப்பாட்டை D F S ஆகியவையின் நேர கட்டுப்பாட்டை கொண்டு வகுக்க வேண்டும் அதாவது b ப்ளஸ் 1 என்பதை D கொண்டு வகுப்பது குறித்த எளிமையாக்கும் அனுமானங்களை கொண்ட பிறகுதான் இதை செய்ய வேண்டும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பதற்கு சிறிது நேரம் ஆகும் ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படி அதிகமில்லாமல் b என்பது பெரியது உதாரணத்திற்கு b என்பது 10 என்றிருந்தால் அது 11ஐ 10 முறை பெருக்குவது போன்றது அதனால் அதிகமில்லை என்றாலும் ஒரு வழியில் இரண்டும் சமமே இந்த கட்டுப்பாடு போக போக இவைகளை நாம் எந்த அம்சங்களின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதன் முழுமைத்தன்மை மற்றும் முழுமைத்தன்மை என்று நாம் எதை குறிப்பிடுகின்றோம் இந்த கேள்வியையே தான் நாம் கேட்கிறோம் இதற்கான தீர்வு இருக்கிறது என்றால் அதாவது ஸ்டார்ட் ஸ்டேட் முதல் க்ளோஸ்ட் ஸ்டேட் வரைக்குமான பாதை இருக்கிறதென்றால் அல்காரிதம் எப்போதும் இதை அடையாளம் காண்கிறது அப்படி காண்கிறது என்றால் இந்த அல்காரிதம் முழுமையாகி விட்டது இப்போது ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படியும் இது முழுமையாக போகிறது ஏனென்றால் இது மெதுவாக சுழற்சியில் இருந்து அதற்கான பாதை என்ற ஒன்று இருந்தால் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எதுவாக இருந்தாலும் அது அதனை அடையாளம் கண்டு கொள்ளும் சர்ச் ஸ்பேஸ் முடிவில்லாததாக இருந்தால் அதாவது அதற்கான எல்லை என்ற ஒன்று இல்லையென்றால் இரட்டைப்படை எண்களின் அளவிலான கோட்பாடு ரீதியிலான சிக்கல்கள் அதற்கு உதாரணமாகும் அதாவது அது எந்த திசையை நோக்கியும் செல்லக்கூடும் மற்றும் அதற்கான இலக்கு இங்கிருக்கலாம் ஆனால் அது எந்த திசையையும் நோக்கியும் செல்லலாம் மற்றும் அதற்கான ஆபத்து எப்பொழுதும் இருக்கும் அதனால் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சின் முழுமை என்பது சர்ச் பேர் எல்லைகளற்றதாக இருந்தால் நீங்கள் முழுமையாக தொலைந்து போய் விட முடியாது தீர்வை எப்படியும் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அடையாளம் காணும் ஏனென்றால் அது வேறு திசையில் கண்டிப்பாக போகப்போவதில்லை அது நிதானமாக விரிவடைய போகிறது அது ஆய்வு செய்த நோட்களை போல முடிவில் அது இவற்றின் மீது மோதும் அதன் பின் அதற்கான முடிவை அடையும் அதனால் எல்லைகள் இல்லாத வரைபடங்களுக்கும் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் செயலாற்றும் எல்லைகள் கொண்ட வரை படங்களுக்கு இரண்டும் முழுமையடைந்திருக்கும் ஏனென்றால் இறுதியில் இரண்டும் அனைத்தது பாகங்களையும் ஆய்வு செய்யும் அதனால் அதன் முழுமைத்தன்மை வரைபடம் எல்லைகளற்றது என்றால் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பது மிக சிறிய அளவில் சாதகம் அளிக்கும் அனால் எப்படியும் நலிவுடனே முடிவடையும் தீர்வின் தரம் ஒரே 4511 இந்த தருணத்தில் நாம் பாதையின் நீளம் அல்லது தேர்வில் உள்ள நோட்களின் எண்ணிக்கை குறித்து நாம் விவாதிக்க முடியும் மற்றும் நாம் குறுகிய பாதைகள் சிறப்பானவை என்று நாம் விவாதித்திருக்கிறோம் இந்த இரண்டு அல்காரிதம்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அல்காரிதம்களில் ஏதாவது ஒரு எல்லைகளற்ற தீர்வை வழங்குமா நீங்கள் சற்று சத்தமாக பேசுங்கள் 4558 B F S நாம் இப்போது கூற வேண்டியது 4604 B S F என்றாலும் கூட கைவிட வேண்டும் என்பதற்கு என்ன அர்த்தம் இது வரிசையை பொறுத்தது மற்றும் இதை ஏற்கெனவே நீங்கள் நகர்வுகளில் குறிப்பிட்டிருந்தீர்கள் இப்போது நாம் ஒரு வரைப்படத்தை எடுத்து கொள்வோம்இது எ பி சி ட என்று துவங்குவதாக இருக்கட்டும் இதில் நாம் Sலிருந்து Gக்கு செல்ல வேண்டும் நாம் இந்த குறிப்பிட்ட வரிசையை கணக்கில் கொள்வோம் மற்றும் போர்டின் இடது கோடியை முதலில் கணக்கில் எடுத்து கொள்வோம் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் முதலில் என்ன செய்யும் அது S லிருந்து C க்கு செல்லும் Cலிருந்து Dக்கு செல்லும் Dலிருந்து Fக்கு செல்லும் Fலிருந்து Gக்கு செல்லும் மற்றும் இதன் பாதையை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் என்று வைத்து கொள்ளலாம் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் துவங்கும்போது அது Hலிருந்து Cக்கு செல்லும் அதன் பின் அது Bக்கு செல்லும் அதன் பின் Aக்கு செல்லும் அதன் பின் அது Dக்கு செல்லும் அதன் பின் அது Eக்கு செல்லும் அதன் பின் அது Gக்கு செல்லும் Bயின் குழந்தையாக G உருவாகும் மற்றும் இதை நீங்கள் உங்களுக்கான ஒரு உதாரணமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் Gயின் பெற்றோர் B என இருக்கும் மற்றும் Bயின் பெற்றோராக C இருக்கும் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்போதுமே குறுக்கு பாதையையே அடையாளம் காணும் அதனால் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் மற்றும் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆகியவைக்கான இந்த உதாரணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பது எப்போதுமே 4726 உத்திரவாதம் அளிக்கிறது இதன் அடிப்படையில் ஆதாரத்திலிருந்து இது நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் இது தனது இலக்கை தொடும்போது அது எப்போதுமே இலக்கத்திற்கான ஒரு குறுகிய பாதையையே அடையாளம் காணும் ஆனால் இதை நாம் ஒரு வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் சிறிதளவில் B F S ஆகியவைகளின் தீர்வுகள் தரம் எப்போதுமே உயர்வாக இருக்கும் மற்றும் அது எப்போதுமே ஒரு குறுகிய பாதையையே அடையாளம் காணும் இறுதி குணாம்சத்தை நாம் இப்போது பார்க்கலாம் இது ஒரு வகையிலான ஓப்பன் அதை நாம் இப்போது பார்க்க முடியும் இந்த நேர கட்டுப்பாடு என்பதை நாம் அளக்கும் முறை என்பது க்ளோஸ்ட் என்பதின் அளவாகும் ஏனென்றால் நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய நோட்களின் எண்ணிக்கை என்பது க்ளோஸ்ட் என்பதின் அளவாகும் மற்றும் இதை ஆராய நீங்கள் எடுத்து கொள்ளக்கூடிய நேரம் என்பது நோட்களை க்ளோஸ்ட் என்பதிலிருந்து வெளியே எடுக்க தேவைப்படும் நேரம் என்று நாம் கருதுகிறோம் அதனால் க்ளோஸ்ட் என்பதின் அளவாக இதை நாம் தோராயமாக அழைக்கிறோம் சரி ஓப்பன் என்பதின் அளவு என்றால் என்ன அதன் நீளம் என்ன ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பதற்கான ஓப்பன் அளவு என்ன அதனால் நாம் அல்காரிதம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நமது மனக்கண்ணில் பார்க்க வேண்டும் ஸ்லைடின் நேரத்தை ஒப்பிட்டு பார்க்கவும் 4849 ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கான எனது சர்ச் ஸ்பேஸ் இது இதுவே ஓப்பன் லிஸ்ட் தோன்றும் முறை இதை நீங்கள் ஆராய வேண்டும் இதை ஆராய வேண்டும் மற்றும் அதே போல தொடர்ந்து செல்ல வேண்டும் இதுவரையில் நாம் ஆய்வு செய்தவைகளை ஒரு க்ளோஸ்ட் லிஸ்ட் என்று நாம் கூறலாம் அதனால் இந்த அனைத்து முனைகளும் இங்குள்ள இவைகள் நோட்ஸ்களாகும் மற்றும் இவைகள் இவற்றின் பிள்ளைகளாகும் லிஸ்ட் தேடும் ஓப்பன் இது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இது அதன் அளவு என்ன டெப்த் என்கிற ரீதியில் அது எவ்வாறு வளர்ந்து கொண்டு போகிறது அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்திருங்கள் மற்றும் இங்கிருக்கும் bயின் பதின்பெருக்க அளவு d மற்றும் ப்ளஸ் 1 bd 1 என்று நீங்கள் குறிப்பிடலாம் அதனால் இது bயின் d பதின்பெருக்க அளவையும் இங்கு bயின் d பதின்பெருக்க அளவு ப்ளஸ் 1 bd 1 என்றும் வளர்கிறது பொதுவாக இது வேகமாக வளர்ந்து கொண்டே போகிறது எந்தளவு ஆழமாக நீங்கள் போகிறீர்களா அந்தளவு ஓப்பன் வெடிக்கும் அது அளவுக்கதிகமாக 5002 டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன செய்கிறது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இங்கு வரும் அதனால் நாம் தனியாக இதை வரையலாம் இது மூன்று பிள்ளைகள் என்று நாம் கூறலாம் இது க்ளோஸ்ட் என்பதற்குள் சென்று விடும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் என்ன நடக்கிறது இந்த சர்ச் தளத்தில் நான் ஆழமாக செல்ல செல்ல இது லீனியர் முறையில் செல்லும் ஏனென்றால் நான் ஆழமாக செல்ல செல்ல ஓப்பன் என்பதில் நான் தொடர்ந்து எண்ணிக்கையை கூட்டுகிறேன் பொதுவில் நான் கூடுதலாக இரண்டு முனைகளை கூட்டுகிறேன் இந்த மட்டத்தில் அவை 3 ப்ளஸ் 1 என இருப்பதை நான் ஆய்வு செய்ய வேண்டும் அதனால் இது மற்றும் கூடுதலாக இரண்டு இங்கு கூடுதலாக இங்கு இரண்டு ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ஒவ்வொரு முறையும் ப்ராஞ்சிங் ஃபாக்டர் ஒன்றை கொண்டு நான் பெருக்குகிறேன் அதனால் தான அது வேகமாக அளவுக்கு அதிகமாக வளருகிறது அதனால் ஓப்பன் அளவு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பதற்கு b மைனஸ் 1 என்பதை d ப்ளஸ் 1 என்பதை கொண்டு b minus 1 d minus 1 பெருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மட்டத்திலும் நான் b மைனஸ் 1 நோட்களை வைக்க போகின்றேன் மற்றும் ஓப்பனில் b மைனஸ் 1 நோட்களை கூட்டப்போகின்றேன் அதனால் b மைனஸ் 1 அதையும் d ப்ளஸ் 1 கூடுதலாகவும் ஏனென்றால் இறுதி மட்டத்தில் எனக்கு கூடுதலாக ஒரு நோட் இருக்கும் இதனால் D F S ஓப்பனிங் அளவு என்பது ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் போல அளவுக்கதிகமாக கட்டுப்பாடு இல்லாமல் வளர்வது போல இல்லாமல் தலை கீழாக நேர்கோட்டில் வளரும் எல்லைகள் கொண்ட வரைப்படத்திற்கு இந்த இரண்டு அல்காரிதம்களும் நம்மிடம் உள்ளன கோல்கள் முற்று பெற்றுள்ளன கோல்ஸ்களின் நேர பிரச்சினை அளவும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன ஆனால் அவற்றில் ஒன்று தேர்வின் தரத்தின் அடிப்படியில் வெற்றி பெறுகிறது இது முக்கியமாக இருக்கலாம் உங்களிடம் திட்டமிருந்தால் இங்கிருந்து சந்திரன் அல்லது செவ்வாய் கிரகத்திற்காக பயணம் செல்வது போல அப்படியென்றால் குறைந்த அளவிலான பயணம் என்பது உங்களுக்கு அதிக சேமிப்பை கொடுக்கும் இங்கிருந்து பெங்களூரு செல்வது போல கிட்டத்தட்ட அது போலவே தீர்வின் தரம் ப்ரெட்த் ஃபர்ஸ்ட் சர்ச் உங்களுக்கு அதிகப்பட்ச தீர்வை அளிக்கிறது மற்றும் இதை நீங்கள் வேறு ஒரு தொகுப்பின் சர்வேயில் இதை காண முடியும் ஓப்பன் என்பதற்கு லீனியர் ஸ்பேஸ் மட்டும் தேவை அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்பதற்கு லீனியர் ஸ்பேஸ் புதிர் மட்டுமே தேவை மற்றும் இது ஒரு பெரிய மிக பெரிய அனுகூலம் நேர கட்டுப்பாடு என்பது மிக மோசமானது அதனை நாம ஹியூரிஸ்டிக் முறைகளை கொண்டு கையாளலாம் அதாவது கோல்களை அடைய நாம் ஏற்கெனவே பார்த்த வகையில் ஒரு சர்ச் முறையை உபயோகிக்க முயல்வது இது அதில் ஒன்று 5245 வீட்டிற்கு அருகே இருப்பது இது எதோ ஒரு திசையில் தவறி செல்கிறது இவைகளில் எதுவும் முறைபப்டி தங்களது இலக்குகளை நோக்கி செல்வதாக தெரியவில்லை அதையும் நாம் பார்க்கலாம் அதன் பின் ஹியூரிஸ்டிக் சர்ச் பற்றிய முழு விபரங்களையும் பார்க்கலாம் ஆனால் பிளைண்ட் சர்ச் அல்காரிதம்களும் அல்லது சர்ச் என்பதிலிருந்து அதாவது நான் அவரை இணைக்கலாமா இந்த இரண்டு மையங்களையும் ஒன்று சேர்க்கும் இதுவே அதிகப்பட்ச தீர்வு என உத்திரவாதம் அளிக்கக்கூடிய ஆனால் ஒப்பனுக்கான லீனியர் ஸ்பேஸ் தேவை என குறிக்கும் அல்காரிதத்தை நான் வடிவமைக்க முடியுமா இவைகளை ஒரு சிறிய பயிற்சியாக உங்களைவிட்டு விடுகிறேன் அடுத்து நாம் புதன்கிழமை சந்திக்கும்போது இதனை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அல்காரிதத்தை பற்றி நான் பார்ப்போம் உங்களில் யாராவது அதை பற்றி வேறு எங்காவது படிக்காமல் அதை பற்றி நினைவு கூற முடிந்தால் நன்றாக இருக்கும் அதை பற்றி நாம் இங்கு விவாதித்த பிறகு நீங்கள் போய் படிக்கலாம் ஆனால் அது ஒரு சிறப்பான அல்காரிதம் அது இந்த இரண்டையும் இணைக்கும் மாற்று அது ஒரு பிளைண்ட் அல்காரிதம் சரி உங்களை நான் புதன்கிழமை சந்திக்கிறேன்